TALG இன் தொகுதி 1 இன் 7 வது அலகுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்பு இது திட்ட விளைவுகளுடன் தொடர்புடையதாக இருக்கும் ஓரளவு நாங்கள் அதை யூனிட் 6 இல் கையாண்டோம் பிரிவு 6 இல் பொது உயர் கல்வித் திட்டங்களின் திட்ட விளைவுகளை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் எந்த ஒரு அங்கீகார நிறுவனத்தினாலும் பொதுத் திட்டத்தின் நிழல் விளைவுகளை அடையாளம் காணமுடியாது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதை ஒரு பல்கலைக்கழகம் அல்லது தன்னாட்சி நிறுவனம் அடையாளம் காண வேண்டும் தொடக்கத்தில் நாங்கள் கூறிய 12 PO க்களில் ஒரு நிறுவனமானது 7 PO க்களை கடைப்பிடித்து அடைந்தால் போதுமானது ஏனென்றால் ஒரு பாடத்திட்டத்தை உருவாக்கும்போது மேலிருந்து கீழ் வரிசை முறையில் திட்ட விளைவுகளையும் குறிப்பிட்ட திட்ட விளைவுகளையும் எழுதுவது புதுமையானது எனவே குறிக்கோள்களை நடுநிலையாக வைத்திருக்க வேண்டும் இந்த செயல்பாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏழு POக்களில் PO1 PO2 மற்றும் PO3 ஆகியவற்றின் தன்மையை நாம் புரிந்துகொண்டோம் மேலும் அவை அடைய உதவும் பல்வேறு பாடங்களில் என்ன வகையான செயல்பாடுகளை இணைக்க முடியும் என்பதை ஆராய்ந்தோம் இப்போது யூனிட் 7 க்கு வரும்போது PO4 PO5 PO6 மற்றும் PO7 ஆகியவற்றின் தன்மையைப் புரிந்துகொள்வதும் அவற்றை அடைய வழிவகுக்கும் சில சாத்தியமான செயல்பாடுகளை அடையாளம் கண்டுகொள்வதும் முக்கியமாக PSO களை எழுதுவதும் ஆகும் இந்த குறிப்பிட்ட அலகுக்கான குறிக்கோள்கள் இதுதான் இப்போது PO4 இல் தொடங்கும் போது இது தனிப்பட்ட மற்றும் குழுப்பணியுடன் தொடர்புடையது விளைவு அறிக்கை என்பது 'ஒரு தனிநபராகவும் பல்வேறு அணிகளில் மற்றும் பலவகையான அமைப்புகளில் உறுப்பினராகவோ அல்லது தலைவராகவோ திறம்பட செயல்படுகிறது மற்றும் பல்வேறு வகையான அமைப்புகளில்' எந்தவொரு நிறுவனத்திலும் அல்லது குழு நடவடிக்கைகளிலும் உள்ள அனைத்து செயல்பாடுகளும் அலுவலக வேலை அல்லது நான் முன்னரே கூறியது போல் ஒரு நிறுவனத்தில் வரவேற்பாளராக பணியாற்றுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் செய்யும் நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது எப்போதும் ஒரு குழு நடவடிக்கையாகும் அமைப்பின் குறிக்கோள்களை பூர்த்தி செய்ய குழு ஒரு சிறந்த குழுவாக செயல்பட வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு தனிநபராகவும் குழு உறுப்பினராகவும் தன்னைப் பயிற்றுவிக்க வேண்டிய காரணம் இதுதான் ஒரு குழுவில் உறுப்பினரான பின்னர் ஒரு நபர் தனது பங்கை அடையாளம் கண்டுகொள்வதன் மூலம் மற்ற குழு உறுப்பினர்களுடன் தனிப்பட்ட வேறுபாடுகள் இருந்தபோதிலும் அணியின் நோக்கங்களை அடைய திறம்பட செயல்பட முடியும் நீங்கள் உங்கள் வேலையை மாற்றும்போது இது எப்போதும் நிகழ்கிறது நீங்கள் செல்லும் குழு நீங்கள் பழகிய அணியிலிருந்து மிகவும் வித்தியாசமானது மற்றும் திறம்பட செயல்படக்கூடிய எவரும் தனிப்பட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் குழுவினருடன் இணைந்து செயல்புரிய வேண்டும் மேலும் இந்த விளைவை அடைய ஒரு திட்டத்தில் நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்ன குழு முடிவெடுப்பதை உள்ளடக்கிய குழு பணிகளை ஒருவர் கொடுக்கலாம் பேச்சுவார்த்தை மூலமோ அல்லது எதையும் கூறாமல் ஒரு குழு திட்டத்தை வெறுமனே வேலையை பிரித்து கொடுக்கலாம் இணை பாடத்திட்ட நடவடிக்கைகளுக்கு ஒரு குழு தேவைப்படும் எந்தவொரு இணை பாடத்திட்ட செயல்பாடும் பொதுவாக ஒரு குழுவாக வேலை செய்யும் அக்குழு வலைதள குழுவாகக் கூட இருக்கலாம் நீங்கள் நேரடியாக நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளவில்லை ஆனால் உங்களிடம் ஒரு வலைதள குழு உள்ளது பல ஆட்களை சேர்ப்பதால் மட்டும் ஒரு குழுவை அமைக்க முடியாது ஒரு குழு உறுப்பினர் ஒருவர் எவ்வளவு திறமையானவர் என்பதை அளவிடுவதற்கும் மதிப்பீட்டு எண்ணிக்கையை உருவாக்குவதற்கும் ருபிரிக்ஸ்ககளை உருவாக்குவதும் அவசியம் செயல்திறன் ஒரு பொருட்டல்ல ஆகவே இது பாடத்தையோ அல்லது திட்டத்தையோ எந்த விதத்திலும் ஒரு மாற்றமும் ஏற்படுத்துவதில்லை எனவே இதை யாரும் பொருட்படுத்துவதில்லை நீங்கள் உருவாக்கும் ருபிரிக்ஸ்க்களால் தான் மாணவர்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய முடியும் மேலும் மாணவரின் இறுதி தரத்தின் அடிப்படையில் நீங்கள் அதற்கு மதிப்பெண் கொடுக்க வேண்டும் தொழில்நுட்ப தொழில்நுட்பம் சாரா மற்றும் பகுதி சார்ந்த அணிகளில் உறுப்பினர்களாக அல்லது தலைவர்களாக மாணவர்களுக்கு அனுபவங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவே இவை சாத்தியமான செயல்பாடுகள் அணிகளில் உறுப்பினர்களாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்யுங்கள் பொதுவாக பெரும்பாலான நிறுவனங்களில் சமூக அறிவியல் அல்லது உளவியலில் பி பாடப்பிரிவு இருக்கும் எனவே இந்த துறைகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அனைத்து திட்டங்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு குறுகிய பயிற்சி திட்டத்தை வழங்க முடியும் ஒருவித பயிற்சி வழங்கப்பட்டால் மாணவர்கள் குழு உறுப்பினர்களாக சிறப்பாக செயல்பட வாய்ப்புள்ளது இப்போது PO5 என்பது நெறிமுறைகளுடன் தொடர்புடையது உங்களுடையது உட்பட பல மதிப்பு அமைப்புகளைப் புரிந்துகொள்வது உங்கள் முடிவுகளின் தார்மீக பரிமாணங்களைப் புரிந்துகொள்வது மற்றும் அவற்றுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வது உங்கள் நெறிமுறைகள் உங்களிடம் இருக்க வேண்டும் எனவே இதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சுலபமான வழி என்னவென்றால் தொழில்முறை நெறிமுறைகள் எனப்படும் ஒரு பாடத்தை வடிவமைத்து அதை மற்ற பாடத்தை போல கருதி அதைக் கொடுங்கள் இது இந்த PO ஐ உண்மையில் குறிப்பீடு செய்வதற்கான எளிதான வழியாகும் ஆனால் இந்த PO ஐ குறிப்பீடு செய்வது உண்மையில் சற்று கடினம் முதல் விஷயம் மிக முக்கியமாக நெறிமுறைக் கொள்கைகளின் எந்தவொரு பயன்பாட்டிற்கும் தனிப்பட்ட மட்டத்தில் இருக்கும் தார்மீக சுயாட்சி என்று அழைக்கப்படுகிறது உங்கள் முடிவுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட பண்பைப் பெறுவது மிகவும் எளிதானது அல்ல தார்மீக சுயாட்சி என்பது சொந்த நடத்தை மற்றும் செயலின் கொள்கைகள் அதாவது நான் எவ்வாறு நடந்துகொள்கிறேன் என்னென்ன செயல்களின் கொள்கைகளை நான் சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் முடிவுகளும் செயல்களும் நுண் பிரதிபலிப்பை அடிப்படையாகக் கொண்டவை ஒருசில குறியீடுகளால் செயல்படுவது அல்ல சில நேரங்களில் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் நம்பாவிட்டாலும் நாம் குறியீட்டைப் பின்பற்ற வேண்டும் மிக முக்கியமாக போக்குவரத்து விதிகளைப் போல நீங்கள் கடுமையான அபராதம் விதிக்கவில்லை என்றால் யாரும் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற மாட்டார்கள் அந்த வகையான உள் ஒழுக்கம் மற்றும் தார்மீக நம்பிக்கைகள் மற்றும் அணுகுமுறைகள் ஒருவரின் ஆளுமையின் மையத்தில் ஒன்றிணைக்கப்பட்டு உறுதியான செயலுக்கு வழிவகுக்கும் என்பது மிகவும் கடினம் எனவே தார்மீக சுயாட்சி என்பது உண்மையில் இதன் பொருள் ஒருவருக்கு தார்மீக சுயாட்சி இல்லை என்று நீங்கள் கருதும் போது அந்தப் பிரச்சினையை கையாள்வதற்கான ஒரே வழி அபராதம் அல்லது ஒருவித தண்டனை மாணவர்கள் தொழிலில் தாங்கள் எதிர்கொள்ளும் நெறிமுறைப் பிரச்சினைகளின் தன்மையைப் புரிந்து கொள்ள வேண்டும் PO5 தொழில்முறை நெறிமுறைகள் அல்லது வழக்கு ஆய்வுகள் குறித்த ஒரு பிரத்யேக பாடநெறி மூலம் நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் அவற்றின் தீர்மானங்களை மையமாகக் கொண்டு உரையாற்ற முடியும் இதை மிகவும் சுவாரஸ்யமாக்கலாம் ஆனால் இது ஒரு வகையான ஒற்றை பாடப்புத்தகமாக மொழிபெயர்க்க முடியாது எனவே இந்த பாடத்திட்டத்தை கற்பிக்கும் அல்லது இந்த வழக்கு ஆய்வுகளை மற்ற படிப்புகளில் இணைக்கும் ஆசிரியர் அந்த குறிப்பிட்ட வழக்கு ஆய்வில் வரவிருக்கும் நெறிமுறை சங்கடங்களை உண்மையில் முன்வைக்க சிறப்பு வேலை செய்ய வேண்டியிருக்கும் எனவே நீங்கள் உரையாற்றக்கூடிய இந்த செயல்பாடுகளில் சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்முறை நடைமுறையிலிருந்து ஒரு தீர்வின் விலகல்களை அடையாளம் காணவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்முறை நடைமுறையிலிருந்து தீர்வு விலகிய ஒரு வழக்கை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் பின்னர் நீங்கள் விவாதிக்கிறீர்கள் விலகல் நியாயமானது என்பது தண்டனைக்குரியதா அல்லது எந்தவொரு நெறிமுறை சிக்கலும் உள்ளதா நெறிமுறை சிக்கல்கள் எவ்வாறு விலகியுள்ளன அதை ஒருவர் உணர்ந்திருக்க வேண்டும் வெவ்வேறு குழுக்களில் தீர்வின் தாக்கத்தை அடையாளம் காணவும் குறிப்பாக உங்களிடம் இருக்கும் எந்தவொரு பெரிய திட்டமும் அது எங்குள்ளது எந்த பொருளாதார குழுக்கள் பாதிக்கப்படுகின்றன மற்றும் பலவற்றைப் பொறுத்து வெவ்வேறு தாக்கங்களையும் வெவ்வேறு குழுக்களையும் ஏற்படுத்தும் வழங்கப்பட்ட வழக்கு ஆய்வுகளில் நெறிமுறை நிலைமையை அங்கீகரிக்கவும் சேதத்தை குறைக்கும் மற்றும் தீர்வுகளை ஒருங்கிணைக்கும் செயல்களை முன்மொழியுங்கள் உதாரணமாக இது சற்று கடினம் வழக்கு ஆய்வுகளாக வழங்கப்பட்ட நெறிமுறை சிக்கலான சூழ்நிலைகளில் இருக்கும் நபர்களை தீர்மானிப்பதை விட சேதம் மற்றும் தொகுப்பு தீர்வுகளை குறைக்கும் செயல்களை முன்மொழியுங்கள் ஒரு சூழ்நிலையயை தீர்மானிப்பதற்கு பதிலாக பெரிய திருப்திகரமான அல்லது சேதத்தை குறைக்கும் தீர்வை ஒருங்கிணைக்க முயற்சிக்கலாமா சமரசங்கள் தேவைப்படுவது இங்குதான் இந்த வகையான சமரசங்களை நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிறோம் அவை தொடர்ந்து அரசியல் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளில் உரையாற்றப்படுகின்றன இப்போது சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை இன்று அனைவருக்கும் தெரிந்த ஒரு பிரச்சினை முதலாவதாக நமது மனித நடவடிக்கைகள் அனைத்தினாலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது அதற்கு மேல் நாம் கட்டியெழுப்பும் வாழ்க்கை முறை நீண்ட காலத்திற்கு நீடித்தது அல்ல எனவே சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சூழல்களில் தொழில்நுட்பம் மற்றும் வணிக நடைமுறைகளின் தாக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சியைப் புரிந்து கொள்ளுங்கள் என்று PO6 கூறுகிறது இப்போது நிலையான வளர்ச்சியின் அவசியத்தை மாணவர் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதை ஒரு பாடமாக அல்லது ஒவ்வொரு கல்லூரியும் தீர்மானிக்கக்கூடிய விரிவுரைகளின் தொடர்ச்சியாக கொடுக்க விரும்புகிறீர்களா சுற்றுச்சூழலில் தொழில்நுட்ப தீர்வுகள் மற்றும் கொள்கை முடிவுகளின் தாக்கத்தை மாணவர் புரிந்து கொள்ள வேண்டும் இது வழக்கு ஆய்வுகள் அல்லது ஒரு பாடத்தின் ஒரு பகுதியாக வழங்கப்படலாம் நிலையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அறிவை மாணவர்கள் நிரூபிக்க வேண்டும் இப்போது இதற்கு சாத்தியமான நடவடிக்கைகள் என்ன நிலையான வளர்ச்சி என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வழக்கு ஆய்வுகள் மற்றும் சூழலியல் சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை பற்றிய பாடங்கள் போன்ற முறையான பாடங்கள் உள்ளன எனவே அது போன்ற பாடங்களை ஒருவர் இணைக்க முடியும் உண்மையில் UGC க்கு கட்டாயமாக சுற்றுச்சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட பாடங்கள் தேவைப்படுகிறது ஆனால் அது தானாகவே நிலைத்தன்மை சிக்கலுக்கு வழிவகுக்காது நீங்கள் நிலைத்தன்மை குறித்த ஒரு பாடத்தையும் அல்லது வழக்கு ஆய்வுகளின் தொகுப்பையும் கொண்டிருக்கலாம் எனவே சில பாடங்களில் இணைக்கப்பட்ட வழக்கு ஆய்வுகள் மாணவர்களின் கவனத்தை நிலைத்தன்மை பிரச்சினைக்கு கொண்டு வரும் நீங்கள் ஒரு பாடநெறியில் ஒரு வழக்கு ஆய்வை இணைத்துக்கொண்டால் மதிப்பீடு ஒரு தீர்வின் தாக்கம் குறித்த மாணவர்களின் உணர்வின் அடிப்படையில் அல்லது நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இருக்கலாம் பாடநெறி வடிவமைக்கப்பட்ட மற்றும் நடத்தப்பட்ட விதம் மற்றும் மாணவர்களின் செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படுவது PO6 எந்த அளவிற்கு அடையப்படுகிறது என்பதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலைத்தன்மை அல்லது சூழல் குறித்த தொடர் சொற்பொழிவுகளை வழங்குவது தானாகவே நீங்கள் PO6 ஐ அடைந்துவிட்டீர்கள் என்று அர்த்தமல்ல நீங்கள் மாணவர்களை மதிப்பீடு செய்துள்ளீர்களா மற்றும் மாணவர்களின் செயல்திறனை மதிப்பீடு செய்துள்ளீர்களா மாணவரின் இறுதி தரத்தை எண்ணினீர்களா இந்த மூன்று செயல்களும் செய்யப்படும் வரை வெறும் சொற்பொழிவு அல்லது வழக்கு ஆய்வுகளை முன்வைப்பது இந்த PO களை அடைய வழிவகுக்காது இறுதியாக PO7 என்பது சுய இயக்கம் மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் தொடர்பானது சுதந்திரமான மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றலில் ஈடுபடுவதற்கான திறனை வெளிப்படுத்துவது சமூக தொழில்நுட்ப மாற்றங்களின் பரந்த சூழலாகும் இப்போது இதை நாம் டிரிபிள் எல் என்று அழைக்கிறோம் இது வாழ்நாள் முழுவதும் கற்றல் இது ஒரு கற்றல் கருத்தாகும் இது எந்தவொரு தொழிலின் வாழ்க்கையிலும் நடைமுறையிலும் தொடர்ச்சியான மாற்றங்களைச் சமாளிக்க உதவுகிறது ஏனெனில் பட்டம் வாங்கும் போது இருந்த அதே நிலை ஐந்து வருடங்களுக்கு பின்பும் இருக்கும் என கூற இயலாது நீங்கள் வேறுபட்ட சூழலிலும் வெவ்வேறு வகையான செயல்பாடுகளிலும் வேலை செய்கிறீர்கள் தொழிலின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே வாழ்நாள் முழுவதும் கற்றல் என்பது முறையான பள்ளிப்படிப்பின் முடிவைத் தாண்டி ஒருவரின் சொந்த சுய கல்வியைத் தொடரும் திறன் ஆகும் தற்போதைய நாட்களில் நீங்கள் பார்த்தால் வானொலியில் அல்லது டிவியில் விளம்பரங்கள் உள்ளன ஏனெனில் பல நிறுவனங்கள் விளம்பரங்களை வைத்திருப்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் உங்கள் தொழிலில் முன்னேற விரும்பினால் அத்தகைய தரமான அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியை பெற்று சான்றிதழை பெற வேண்டும் எனவே அந்த அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளத் தயாராக இல்லாவிட்டால் ஒருவரின் சொந்தத் தொழிலில் முன்னேற முடியாது தொழில்நுட்ப மாற்றங்கள் வெளிப்படையாக கடந்த நூறு ஆண்டுகளில் கற்றல் என்பது தொடர்ச்சியான மற்றும் வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும் என்பதை நம் அனைவரையும் நம்பவேண்டும் வேறு வழியில்லை பட்டப்படிப்பு நேரத்தில் பெறப்பட்ட அறிவு மற்றும் திறனுடன் மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இந்த திறனை மேம்படுத்த நீங்கள் என்ன செய்ய முடியும் ஒரு திட்டத்தின் தொடக்கத்தில் தேவையான அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகளை தீர்மானித்தல் எடுத்துக்காட்டாக ஒருவர் கற்பனையான திட்டத்தை முன்வைத்து ஒரு அறிக்கையை எழுதுமாறு மாணவர்களைக் கேட்கலாம் நீங்கள் அறிக்கையை எழுதுவதற்கு முன் திட்டத்தை செயல்படுத்த தேவையான அறிவு திறன்கள் மற்றும் அணுகுமுறைகள் என்ன என்பதை முதலில் மாணவர்களால் தீர்மானிக்க முடியும் தேவையான அறிவு மற்றும் திறன்களைப் பெறுவதற்கான உத்திகளை உருவாக்குங்கள் இந்த வகையான சுய கற்றல் என்பது வகுப்பறையிலோ அல்லது விரிவுரைகளிலோ கிடைக்காது தேவையான அறிவு மற்றும் திறன்களைப் பெற உங்கள் சொந்த மூலோபாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் தேவையான அறிவு மற்றும் திறன்களை வகுப்பறைக்கு வெளியே பெறுங்கள் தொழில்முறை மேம்பாடு தொழில்முறை சமூக நடவடிக்கைகள் மற்றும் இணை பாடத்திட்ட மற்றும் சாராத செயல்பாடுகளில் பங்கேற்கவும் இதில் பங்கேற்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து சொந்தமாகக் கற்றுக்கொள்கிறீர்கள் எனவே 3 ஆண்டுகளில் நீங்கள் பல்வேறு நடவடிக்கைகளில் பங்கேற்கிறீர்கள் என்றால் ஒரு மாணவர் தொடர்ச்சியான கற்றலின் முக்கியத்துவத்தை உணர முடியும் ஒருவரின் சொந்த அறிவு மற்றும் திறன்களை தொடர்ந்து புதுப்பித்தல் மற்றும் அந்த வகையான அறிவு மற்றும் திறன்களைப் பெறுவது எப்படி என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் ஏழு திட்ட விளைவுகளைப் பார்த்தோம் ஒருங்கிணைப்பது எளிதானது அல்ல ஆனால் பாடத்திட்ட வடிவமைப்பு மற்றும் செயல்படுத்தல் அந்த ஏழு திட்ட விளைவுகளை நாம் உண்மையிலேயே அடைகிறோம் என்பதை நிரூபிக்க கணிசமான நேரத்தை செலவிட வேண்டிய ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இப்போது குறிப்பிட்ட திட்ட விளைவுகளுக்கு வாருங்கள் ஒரு குறிப்பிட்ட திட்டத்திலிருந்து பட்டம் பெறும் நேரத்தில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதை PSO கள் குறிக்கின்றன நீங்கள் விலங்கியலில் பிஎஸ்சி செய்கிறீர்கள் என்றால் விலங்கியலில் 3 ஆண்டு திட்டத்தின் விளைவில் விலங்கியலுக்கு குறிப்பிட்ட எந்த வகையான விளைவுகளை நீங்கள் அடைய வேண்டும் ஏனெனில் உங்கள் திட்டத்தின் வடிவமைப்பு உங்கள் பட்டதாரிகளுக்கு எந்த வகையான அறிவு மற்றும் திறன்தொகுப்பு கொடுக்கும் என்பதைப் பொறுத்தது ஏனெனில் விலங்கியல் பாடத்தை எடுத்துக் கொண்டால் அது ஒரு பரந்த ஒழுக்கம் அதிலிருந்து எதையாவது தேர்ந்தெடுக்கிறீர்கள் எனவே இந்த PSO அறிக்கையின் மூலம் நீங்கள் தேர்ந்தெடுப்பதை தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறீர்கள் அவை திட்டம் சார்ந்தவை அவற்றில் பலவற்றை நாங்கள் எழுதவில்லை அவை எண்ணிக்கையில் 2 முதல் 4 வரை இருக்க வேண்டும் மற்றும் நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட செயல்முறையைப் பின்பற்றி வரையறுக்கப்பட வேண்டும் இது ஒரு தனிநபரின் அல்லது துறை தலைவரின் வேலையோ அல்ல அதற்காக குறிப்பாக அமைக்கப்பட்ட ஒரு குழுவால் செய்யப்பட வேண்டும் இப்போது அனைத்து விளைவு அறிக்கைகளும் சில செயல் வினைச்சொற்களுடன் தொடங்க வேண்டும் இங்கே PSO களைப் பொருத்தவரை நீங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செயல் வினைச்சொற்களைக் கொண்டிருக்கலாம் பல செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் சில எடுத்துக்காட்டுகள் உருவாக்குதல் குறிப்பிடுதல் உருவாக்குதல் வடிவமைப்பு திட்டம் கட்டமைத்தல் செயல்படுத்துதல் சோதனை செய்தல் செயல்படுதல் தேர்ந்தெடுத்தல் மற்றும் பல சுட்டிக்காட்டப்பட்ட செயல் வினைச்சொற்களுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதில்லை உங்கள் திட்டத்திற்காக உங்கள் மனதில் இருப்பதை உண்மையாகக் குறிக்கும் சில செயல் வினைச்சொற்களையும் நீங்கள் உருவாக்கலாம் மேலும் செயல் வினைச்சொற்களை திட்டத்தின் பிரிவுகளுக்குச் சொந்தமான தெளிவாக அடையாளம் காணப்பட்ட அறிவு கூறுகள் பின்பற்றப்பட வேண்டும் சில நேரங்களில் ஒரு திட்டம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒழுக்கங்களை ஒரு மையமாகக் கொண்டிருக்கிறது சில சமயங்களில் அது ஒரே ஒரு ஒழுக்கத்தைக் கொண்டிருக்கும் திட்டத்தை குறித்த நடவடிக்கைகள் தேவைப்பட்டால் நிபந்தனைகள் செய்யப்பட வேண்டும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கத்திலிருந்து வரும் அறிவு கூறுகளைப் பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் செயல்களைச் செய்ய வேண்டிய நிலைமைகளைப் பற்றியும் பேசுகிறீர்கள் இப்போது உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளைத் தருவதே நிரூபிக்க ஒரே வழி இப்போது பி சி விலங்கியல் PSO கள் இது மாதிரி அனைத்து பிஎஸ்சி விலங்கியல் திட்டங்களும் இந்த வழியில் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை இரண்டு அல்லது மூன்று ஆசிரியர்களைக் கொண்டு ஒரு குழு ஒரு குறிப்பிட்ட வழக்கில் நிகழ்வில் தக்கவைத்துக் கொள்ளவேண்டும் இதை நீங்கள் ஒப்புக் கொள்ளலாம் அல்லது ஒப்புக் கொள்ளாமலும் போகலாம் செல் உயிரியல் உயிர் வேதியியல் வகைபிரித்தல் மற்றும் சூழலியல் ஆகியவற்றின் தன்மை மற்றும் அடிப்படைக் கருத்துகளைப் புரிந்து கொள்ளுங்கள் விலங்குகள் தாவரங்கள் மற்றும் நுண்ணுயிரிகளுக்கு இடையிலான உறவுகளை பகுப்பாய்வு செய்யுங்கள் உயிர் வேதியியல் உயிர் தகவலியல் வகைபிரித்தல் பொருளாதார விலங்கியல் மற்றும் சூழலியல் ஆகிய துறைகளில் ஆய்வக தரத்தின்படி நடைமுறைகளைச் செய்யுங்கள் தேனீ வளர்ப்பு மீன்வளர்ப்பு வேளாண்மை மற்றும் மருத்துவம் ஆகியவற்றில் உயிரியல் அறிவியலின் பயன்பாடுகளைப் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நான்குக்கு மேல் எழுதக்கூடாது நீங்கள் வாக்கியத்தை எழுதும் போது வாக்கியத்தை பல்வேறு பெயரடைகள் மற்றும் குறிப்பிட்ட அறிவு கூறுகளைச் சேர்வாக்கியத்தை நீண்ட வாக்கியத்தை உருவாக்கலாம் ஆனால் ஒரு PSO ஒரு வாக்கியம் மட்டுமே நீங்கள் அதிகபட்சம் நான்கு எழுத முடியும் இப்போது வரலாற்றில் பி ஏ இந்தியாவை வலியுறுத்தி உலகின் சமூகங்கள் மற்றும் கலாச்சாரங்களை உருவாக்குவது பற்றிய வரலாற்று உண்மைகளைப் புரிந்து கொள்ளுங்கள் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஆதாரங்களை வேறுபடுத்தி வரலாற்று விளக்கங்களைப் புரிந்து கொள்ளுங்கள் சமகால சமூக மற்றும் அரசியல் பிரச்சினைகளை வரலாற்று கண்ணோட்டத்தில் பகுப்பாய்வு செய்யுங்கள் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட வரலாற்று வாதங்களை கட்டுரைகள் அல்லது அறிக்கைகள் வடிவில் எழுதுங்கள் இது வரலாற்றில் பி க்கான PSO இந்த பகுதியில் உள்ள ஆசிரியர்கள் அல்லது சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் இது வரலாற்றில் ஒரு வகையான பி ஏ அல்லது வரலாற்றில் இளங்கலை மட்டத்தில் ஒரு திட்டம் என்பதை தீர்மானிக்க விரும்புகிறீர்களா அல்லது இந்த அறிக்கைகளில் கூடுதல் விவரங்களை சேர்க்க விரும்புகிறீர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டும் பொருளாதாரத்தில் பி க்கு மற்றொரு எடுத்துக்காட்டு பொருளாதாரத்தில் அடிப்படைக் கருத்துகளைப் புரிந்து கொள்ளுங்கள் இந்திய மற்றும் உலக பொருளாதாரத்தின் பண்புகளை புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் பெரிய பொருளாதார கொள்கைகளை பகுப்பாய்வு செய்யுங்கள் புள்ளிவிவர மற்றும் சுற்றுச்சூழல் அளவீட்டு கருவிகளைப் பயன்படுத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் GDP பணவீக்கம் BOP வறுமை ஆகியவற்றைத் தீர்மானித்தல் பொருளாதாரத்தில் பி வைக் குறிப்பதற்காகக் காட்டப்பட்ட நான்கு இவை இவை எடுத்துக்காட்டுகள் மட்டுமே எல்லா திட்டகளின் எடுத்துக்காட்டுகளையும் எங்களால் காட்ட முடியாது மேலும் இளங்கலை திட்டங்களின் PSO க்களின் மாதிரிகளின் அதிக எண்ணிக்கையிலான மாதிரிகளை வழங்குவதற்காக மீண்டும் ஒரு ஆதார ஆவணத்தை படிப்பில் சேர்ப்போம் ஒருவரின் சொந்த திட்டத்திற்காக PSO களின் அறிக்கைகளை எழுத முடியும் என்பதை அடிப்படையாகக் கொண்டு நீங்கள் அவர்களை அணுகலாம் நீங்கள் செய்ய வேண்டும் என நாங்கள் விரும்பும் பயிற்சிகள் PO4 PO5 PO6 மற்றும் PO7 ஐ அடைய உதவும் இரண்டு செயல்பாடுகளை பரிந்துரைக்க வேண்டும் உங்கள் சொந்த திட்டத்தின் 2 முதல் 4 மாதிரி PSO களை எழுதுங்கள் இது கல்லூரிக்கு அல்ல ஒரு தனிநபராக எனது இளங்கலை திட்டத்தை நான் எழுத முடியும் என்பதால் ஒரு தனிநபராக நான் எழுத முடியுமா உங்கள் பதில்களை பயிற்றுவிப்பாளருடன் பகிர்ந்து கொள்ள முடிந்தால் நாங்கள் நன்றி செலுத்துவோம் வகைபிரித்தல் குறித்த பின்வரும் பிரிவில் முக்கியமாக மூன்று கற்றல் களங்கள் உள்ளன என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் மேலும் எங்கள் எல்லா அனுபவங்களும் எல்லா களங்களிலிருந்தும் கூறுகளைக் கொண்டுள்ளன திருத்தப்பட்ட புளூம்ஸ் வகைபிரிப்பின் கட்டமைப்பை நாங்கள் விவரிக்கிறோம் மற்றும் அறிவாற்றல் நிலைகளைப் புரிந்துகொள்கிறோம் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரிப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் புரிந்து கொள்ளுங்கள் இதே வாக்கியத்தை இரண்டு முறை பார்ப்பீர்கள் ஒன்று சிறப்பான முறையிலும் மற்றொன்று மிகவும் பொதுவானமுறையிலும் பயன்படுத்தப்படலாம் எனவே அது யூனிட் 8 ஆக இருக்கும் மேலும் கேட்டதற்கு நன்றி